எனவே இது A மேட்ரிக்ஸ் மற்றும் இது ட்ரான்ஸ்போஸ் ற்கான இந்த கோடு நாம் இப்போது பார்த்தது அதை போல இடத்தை சேமிக்க முடியும் அதனால்தான் நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் செய்துள்ளீர்கள் இது உண்மையில் B டிரான்ஸ்போஸ் மற்றும் இது Γ ட்ரான்ஸ்போஸ் மற்றும் P என்பது டிஸ்டர்பன்ஸ் எனவே இப்போது ஸ்டெடி ஸ்டேட் பகுப்பாய்வைப் பாருங்கள் முதல் பாகம் ஸ்டெடி ஸ்டேட் பகுப்பாய்வைக் காண்போம் இது உங்கள் கட்டுப்பாட்டு சமிக்ஞை என்று வைத்து கொள்வோம் u என்பது 0 கட்டுப்பாடற்ற பயன்முறையில் இருக்கும் இது உங்கள் பகுதி கவர்னர் பின்னர் டர்பைன் பின்னர் ஜெனரேட்டர் எனவே வழக்கம் போல் ΔF Pg இன் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு என்ன என்பதை நாம் பார்ப்போம் ஆனால் Pv ΔE பார்க்க போவதில்லை இந்த விஷயங்கள் மற்றும் கட்டுப்பாடற்ற பயன்முறையைப் பார்ப்போம் எனவே கட்டுப்படுத்தி இல்லாதபோது u 0 க்கு சமம் இப்போது உங்கள் பாடத்திலிருந்து உங்களுக்குத் தெரியும் t முடிவிலிக்குச் செல்லும் போது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பைப் பெறுகிறோம் அதாவது s 0 க்கு முனைகிறது அதாவது s 0 அல்லது t ஆனது முடிவிலி மற்றும் ΔP L ஒரு லோடு டிஸ்டர்பன்ஸ் மற்றும் அது யூனிட் ஸ்டெப் உள்ளீடு ஆகும் போது அமைப்பு ஸ்டெடி ஸ்டேட்யை அடைகிறது எனவே இந்த தொகுதி வரைபடத்தில் K iS அல்லது இல்லை எல்லாமே 1ST g 1ST t மற்றும் இந்த வடிவத்தில் எனவே இந்த தொகுதி வரைபடத்தில் S 0 ஆகிறது எனவே உங்கள் தொகுதி வரைபடம் ஸ்டெடி ஸ்டேட் வரைபடம் ஆகிறது இறுதி மதிப்பு தேற்றத்தைப் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்தாலும் அதே பதிலைப் பெறுவீர்கள் எனவே இந்த தொகுதி வரைபடத்தில் நீங்கள் எஸ் 0 க்கு சமம் அதாவது நாம் அவ்வாறு செய்தால் இது உண்மையில் ஸ்டெடி ஸ்டேட் நாம் S ஐ 0 சமமாக வைத்தால் இந்த பகுதி 1 ஆக இருக்கும்இங்கே S என்பது 0 க்கு சமமாக இங்கே இருக்கும் S என்பது 0 க்கு சமம் இங்கே இந்த பகுதி K p மற்றும் இது d Pg ΔP L ஆனால் S க்கு 0 சமம் என்றால் இவை அனைத்தும் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகள் அதாவது S க்கான இந்த தொகுதி வரைபடம் 0 க்கு சமம் என எழுதலாம் ΔF SS என்பது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு என்பதால் இது K p ஆகும் ஏனெனில் எஸ் 0 க்கு முனைகிறது என்றால் டி என்பது முடிவிலிக்கு முனைகிறது இங்கே அது Δ 〖P g〗 SS என்றால் ஸ்டெடி ஸ்டேட் இங்கே அது 1 அது 1 இது 1 எனவே ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பைப் பெற எளிதான வழி எனவே இது ΔF SS பீட்பேக் இங்கே மற்றும் u 0 நான் இங்கு எழுதவில்லை ஆனால் இங்கே அது 0 u உங்கள் 0 க்கு சமம் எனவே இந்த புள்ளிவிவரத்திலிருந்து நாம் பெறுவது 1 அதாவது PgSS என்பது PvSS இருக்கும் PvSS என்பது ΔE SS க்கு மைனஸ் ΔF SSR க்கு சமம் ஏனெனில் u 0 இது உங்களுடைய ஒரு நிபந்தனை இந்த 3 உண்மையில் ஸ்டெடி ஸ்டேட்யில் இந்த 3 மதிப்புகளும் சமமாக இருக்கும் ஏனெனில் அனைத்தும் 1 1 1 எனவே இது ஒரு சமன்பாடு எனவே இது சமன்பாடு 1 இதேபோல் இந்த தொகுதி வரைபடத்திலிருந்து நீங்கள் எழுதலாம் ΔF SS KPக்கு சமம் இது ஒரு படி உள்ளீடாகும் இந்த தொகுதி வரைபடத்தில் S என்பது 0 க்கு சமம் என்றும் ஒரு படி உள்ளீடு PLS என்று வராது ஏனென்றால் ஏற்கனவே நாம் அதை இங்கேசெய்துள்ளோம் இறுதி மதிப்பு தேற்றத்தை நாம் பயன்படுத்துவதை பிறகு பார்க்கலாம் எனவே கேள்வி என்னவென்றால் இது PgSS இது FSSR இது ஒரு சமன்பாடு மற்றொன்று KP க்கு சமம் நான் இங்கு எழுதியுள்ளேன் PgSS சமமாக FSSR எனவே நீங்கள் அதை இங்கே FSSKp FSSR PL பின்னர் K p சமமாக இருக்கும் நாம் முன்பு K p 1D க்கு சமமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே K p ஐ 1D க்கு சமம் நீங்கள் இதை எளிமைப்படுத்தினால் FSS ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு இவ்வாறு சமமாக இருக்கும் FSS PLD1R இது சமன்பாடு 2 இது ΔF SS மதிப்பு அடுத்தது எனவே இது ΔF SS எனில் இந்த FSS இங்கே உள்ள PgSS சமன்பாட்டில் வைத்தால் PgSS க்கு சமன்பாடு பிறகு பார்ப்போம் எனவே இப்போது இந்த பெயரளவு அமைப்பு பிரிக்வன்சி 60 ஹெர்ட்ஸ் என்று கூறுகிறது இது 60 ஹெர்ட்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இனர்சியா மாறிலி H 5 வினாடிக்கு சமம் சொல்கிறார்கள் சக்தி அமைப்பு பகுப்பாய்வு படிப்புக்கான நிலையற்ற நிலைத்தன்மை பகுப்பாய்வில் நாம் பார்த்த விநாடி அடிப்படையில் இந்த எச் இனர்சியா எனவே பிரிக்வன்சிணில் 1 சதவிகித மாற்றத்திற்கு லோடு 0 5 சதவிகிதம் மாறுகிறது என்று நான் கருதுகிறேன் அப்போது டி என்பது ∂P L∂F என்று நமக்கு தெரியும் எனவே 0 5 60 க்கு சமம் ஏனென்றால் f 0 60 ஹெர்ட்ஸ் சதவிகிதம் 0 5 சதவிகிதம் 100 அல்லது 100 ஆல் தானாக ரத்து ஆகும் எனவே அடிப்படையில் இது 0 5 மற்றும் 1 சதவிகிதம் எனவே சதவிகித ரத்து இறுதியில் அது 0 5 60 ஆக மாறும் எனவே அது 1120 pu MWHz க்கு சமம் அதாவது டி என்பது 1120 க்கு சமம் எனவே K p உண்மையில் D இன் தலைகீழ் ஆகும் எனவே K p 120 Hzpu MW க்கு சமம் எனவே K p மதிப்பு நமக்கு கிடைத்தது இப்போது இதுவும் சக்தி அமைப்பு நேர மாறிலி T p 2Hf 0 D க்கு சமமாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே H என்பது 5 வினாடிகள் எனவே 2 × 5 f 0 × D ஆல் வகுக்கப்படுகிறது எனவே f 0 60 ஹெர்ட்ஸ் மற்றும் உங்கள் டி 1120 க்கு சமம் எனவே இது 2 × 5 × 12060 அது 20 வினாடி அப்படியானால் T p கிடைத்தது பின்னர் D மதிப்பு கிடைத்தது K p கிடைத்தது இப்போது வேக கட்டுப்பாடு 4 சதவிகிதம் என்று வைத்துக்கொள்வோம் அது உங்கள் ஆர் எனவே ஆர் 4 சதவிகிதம் என்பது பெயரளவு அமைப்பு பிரிக்வன்சிணின் 4 சதவிகிதம் ஆகும் எனவே f 0 இன் 4 சதவீதம் அதாவது 60 ல் 4 சதவீதம் அதாவது 4100 × 60 4 ஹெர்ட்ஸ்pu மெகாவாட் எனவே ஆர் என்பது ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 2 40 ஹெர்ட்ஸ் இப்போது ஸ்டேப் லோடு டிஸ்டர்பன்ஸ் ΔP l ஒரு யூனிட் MW க்கு 0 01 க்கு சமம் நான் அடைப்புக்குறிக்குள் டிஸ்டர்பன்ஸ் அதிகரிப்பு என்று எழுதியுள்ளேன் அதாவது டிஸ்டர்பன்ஸ் அதிகரிக்கும் போதெல்லாம் ΔP L நீங்கள் நேர்மறையான விஷயமாக எடுத்துக்கொள்வீர்கள் நேர்மறை மதிப்பு எனவே ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 0 இப்போது சமன்பாடு 2 இலிருந்து நமக்கு இது கிடைத்தது ΔF SS சமம் PLD1R எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் ΔP L ஐ நாம் 0 01 க்கு எடுத்துச் செல்லுங்கள் அதனால் FSS 0 01112012 40 0 010 425 Hz ஹெர்ட்ஸ் ΔF SS எப்போதும் ஹெர்ட்ஸில் இருக்கும் அதாவது நீங்கள் எடுக்கும் 4 தசம இடம் வரை இருக்கும் எனவே ΔF SS மைனஸ் 0 0235 ஹெர்ட்ஸ் ஆகிவிடும் மேலும் நாம் அதை மேலும் செய்தால் மைனஸ் 0 0235294 ஹெர்ட்ஸ் சரி நான் இதை ஏன் எடுத்துள்ளேன் நீங்கள் பல தசம இடங்களை உங்களுக்குக் காண்பிப்பேன் அதாவது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு உண்மையில் மைனஸ் 0 0235 ஹெர்ட்ஸாக வரும் இப்போது நமக்கு தெரியும் Δ 〖P g〗 SS ΔF SSR சமமானது இது சமன்பாடு 1 இதுவும் உங்களுக்குத் தெரியும் அதனால் PgSS 0 02352 4 PgSS 0 00979 pu MW வரும் மற்றும் நீங்கள் 7 தசம இடங்கள் வரை எடுத்தால் நான் ஒரு அடைப்புக்குறி மைனஸ் 0 0235294 2 4 க்கு மேல் அது உண்மையில் ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 0 0098039 வருகிறது கிட்டத்தட்ட அதே ஆனால் நான் இதை எடுத்துள்ளேன் இப்போது ஒரு கேள்வி லோடு டிஸ்டர்பன்ஸ் ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 0 01 என்று எடுத்துள்ளோம் ஆனால் ஜெனெரேஷன் ஸ்டெடி ஸ்டேட்யில் லோடு க்கு ஏற்றதாக வேண்டும் எனவே 〖P g〗 SS 0 01 ஆக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் அது 0 00979 அல்லது வேறு வழியில் 0 0098 எனவே சற்று குறைவாக உள்ளது எனவே இது ஏன் நடக்கிறது நான் இப்போது உங்களுக்குக் காண்பிப்பேன் பிரிக்வன்சி மாற்றங்களுக்கு உங்கள் லோடு உணர்திறன் காரணமாக இது நடக்கிறது எனவே நீங்கள் சரியாக 0 01 ஐ பெறவில்லை ஏனெனில் இது ஸ்டெடி ஸ்டேட் பிழையைக் காட்டுகிறது இது மைனஸ் 0 0235 ஹெர்ட்ஸ் ஒரு விலகல் ஆகும் அதனால் தான் இது நடக்கிறது ஏனெனில் இது சரியாக 0 01 இல்லை எனவே மீண்டும் இந்த சமன்பாட்டிலிருந்து அல்லது தொகுதி வரைபடத்திலிருந்து செய்யலாம் இந்த தொகுதி வரைபடத்திலிருந்து இது FSS Kp என்று எழுதலாம் இது படம் 12 பி இந்த தொகுதி வரைபடத்திலிருந்து நாம் சமன்பாடு 11 ஐ விட நேரடியாக எழுத முடியும் இந்த சமன்பாடு இங்கிருந்து எஸ் என்பது 0 வருகிறது என்று எழுதலாம் எனவே இந்த விஷயத்தில் இப்போது FSS இதைப் பாருங்கள் அதனால் PgSS PLFSSKp மற்றும் K p 1D க்கு சமம் எனவே K p 1D க்கு சமம் எனவே அது D x ΔF SS க்கு சமம் அதாவது PgSSPLDΔFSS மற்றும் ΔP L என்பது 0 01 மற்றும் ΔF SS 0 0235 ஆகும் எனவே term 〖P g〗 SS 0 01 கழித்தல் இந்த உறுப்பு இந்த உறுப்புயின் மைனஸ் என்றால் இது ஏற்கனவே வருகிறது என்று காட்டப்படுகிறது நீங்கள் இரண்டையும் ஒரே மாதிரியாக எடுத்துக் கொண்டால் 7 தசம இடங்கள் வரை ஆனால் நான் அதை எடுத்துக்கொண்டேன் இந்த வித்தியாசம் இருக்கிறது இதுதான் இந்த வித்தியாசம் இந்த வேறுபாடு D காரணமாக இருக்கிறது சில நேரங்களில் தணிப்பு டி என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரிக்வன்சி சில ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பைக் காண்பிப்பதால் அது சரியாக 60 ஹெர்ட்ஸ் அல்ல சில 0 0235 விலகல்கள் உள்ளன எனவே பிரிக்வன்சி சரியாக 60 ஹெர்ட்ஸில் இல்லை அது எஃப் 60 மைனஸ் 0 0235 ஆக இருக்கும் இதன் காரணமாக இந்த பிரிக்வன்சி பயணம் இந்த பதம் இது இது உங்கள் Δ 〖P g〗 SS 0 01 க்கு சமமாக இருக்க முடியாது ஏனெனில் இது லோடு பிரிக்வன்சி மாற்றத்திற்கு உணர்திறன் கொண்டது அதனால்தான் இந்த வேறுபாடு உள்ளது இதுதான் வித்தியாசம் இப்போது D என்பது 0 க்கு சமமாக இருந்தால் லோடு என்பது பிரிக்வன்சி மாற்றங்களுக்கு முற்றிலும் உணர்ச்சியற்றது அதாவது உங்கள் D PL∂f க்கு சமமாக இருந்தால் அந்த சொல் 0 அதாவது இங்கு D என்பது 0 அந்த நேரத்தில் PgSS PLஆக மாறும் எனவே நீங்கள் எந்த கன்ட்ரோலரும் இல்லாமல் இதைச் செய்ய முயற்சித்தால் லோடு டிஸ்டர்பன்ஸ் க்குப் பிறகு பிரிக்வன்சி அது ஸ்டெடி ஸ்டேட் பிழையைக் காண்பிக்கும் மற்றும் இந்த பிரிக்வன்சி ஸ்டெடி ஸ்டேட் பிழையால் PgSS அந்த லோடு தேவையை பூர்த்தி செய்ய முடியாது இப்போது சமன்பாடு 2 இலிருந்து நாம் எழுதலாம் FSS PLD1R டி 0 க்கு சமம் Δ 〖P g〗 SS ΔP L க்கு சமம் இப்போது இந்த சமன்பாட்டில் பிரிக்வன்சிணின் ஸ்டெடி ஸ்டேட் பிழை என்னவாக இருக்கும் எனவே டி 0 என்றால் அது இருக்கும் PL1R RΔPL 0 024 Hz மற்றும் ΔP L 0 01 ஆகும் 024 ஹெர்ட்ஸ் வரும் பிறகு நாம் ஸ்டெடி ஸ்டேட் பிழை முந்தைய 0 0235 இருந்தது இப்போது மைனஸ் 0 024 ஹெர்ட்ஸ் டி 0 க்கு சமமாக இருந்தால் சிறிது மாறும் எனவே இதிலிருந்து ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பைப் புரிந்து கொள்ள முடியும் இதேபோல் உங்கள் மற்ற ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகள் உங்களுக்கு என்ன கிடைத்ததோ மதிப்பு 0 09 00979 அல்லது 0 0098 துல்லியமான ஒன்று அதாவது இந்த 2 விஷயங்களுக்கான ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு Pv மற்றும் ΔE ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு PgSS அவற்றின் மதிப்பு சமம் எனவே 0 எனவே PgSS PvSS ESSஇங்கு நான் எழுதியுள்ளேன் எனவே இந்த ஸ்டெடி ஸ்டேட் 3 மதிப்புகள் அனைத்தும் ஒன்றே எனவே இந்த விஷயத்தை FSS ஹெர்ட்ஸ் சிறிது மாற்றம் உள்ளது 4 சதவிகித கட்டுப்பாடு இல்லாமல் அது 6 சதவிகித கட்டுப்பாடு என்றால் அது உங்கள் 60 ஹெர்ட்ஸாக இருக்கும் அப்போது இந்த மதிப்பு மாறும் இது மைனஸ் 0 036 ஹெர்ட்ஸாக மாறும் எனவே சமன்பாடு ஒன்றிலிருந்து will PgSS ΔF SSR க்கு சமம் மேலும் இங்கிருந்து நீங்கள் இங்கே வருகிறீர்கள் D என்பது 0 க்கு சமமாக இருந்தால் PgSS ΔP L க்கு சமமாக இருக்கும் இப்போது மீண்டும் இந்த சமன்பாட்டில் இருந்து பார்த்தால் D என்பது 0 க்கு சமமாக இருந்தால் FSS RΔP L க்கு சமம் மற்றும் PgSS ΔF SSR க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் இதன் பொருள் ΔF SS என்பது RΔP L க்கு சமம் எனவே R R ரத்து செய்யப்பட்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும் அதனால் PgSS ΔP L க்கு சமம் எனவே அது டி மற்றும் டி இல்லாமல் யோசனை எனவே நான் இங்கு எழுதிய குறிப்பு ΔE SS Δ 〖P v〗 SS சமம் அவை அனைத்தும் 0 01 க்கு சமம் ΔP L க்கு சமமாக இருந்தால் இந்த வழக்கின் கீழ் D க்கான இந்த வழக்கு அனைத்தும் 0 க்கு சமம் அது ΔP L க்கு சமமாக இருக்கும் இந்த வழக்கில் ΔP L மதிப்பு 0 01 ஆக எடுக்கப்படுகிறது எனவே லோடு அதிகரித்தால் ΔP L நேர்மறையாக இருக்கும் இது உங்கள் மனதில் இருக்க வேண்டும் மற்றும் லோடு குறைந்தால் ΔP L எதிர்மறையாக இருக்கும் எப்போதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் இப்போது லோடு அதிகரித்தால் லோடு அதிகரித்தால் வேகம் குறையும் வேகம் குறைகிறது பிரிக்வன்சி குறைகிறது என்று சொன்னேன் எனவே நம்முந்தைய பகுப்பாய்வில் இப்போது seenP L என்பது ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 0 01 என்று பார்த்தால் அது ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 0 01 என்று நாம் சொல்லவில்லை ஏனெனில் இது உண்மையில் சக்தியுடன் தொடர்புடையது அதனால்தான் அதை ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 0 01 ஆக்குகிறது லோடு பிரிக்வன்சி விலகல் அதிகரிப்பு என்பது தினசரி அடிப்படையில் 0 0235 ஹெர்ட்ஸுக்கு சமமாக இருக்கும் எனவே அமைப்பு இயக்க பிரிக்வன்சி f ஆக இருக்கும் f 0ΔF SS f 0 60 Hz மற்றும் ΔF SS 0 0235 ஹெர்ட்ஸ் அதாவது அமைப்பு 59 97 ஹெர்ட்ஸில் இயங்கும் எனவே அது இயக்க முறைமை இயக்க பிரிக்வன்சிகள் விஷயங்கள் மிகவும் எளிமையானவை சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் லோடு குறையும் போது பாருங்கள் லோடு குறைந்தால் யூனிட் மெகாவாட்டுக்கு 0 01 அதாவது unitP L நீங்கள் ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு மைனஸ் 0 01 ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனெனில் குறைகிறது என்றால் நீங்கள் எதிர்மறை அடையாளத்தை எடுக்க வேண்டும் அதாவது சமன்பாடு 2 இலிருந்து FSS PLD1R 0 40 0235 Hz எனவே f என்பது f 0ΔF SS க்கு சமம் எனவே அது 60 பிளஸ் 0 0235 ஆக இருக்கும் எனவே அது 60 0235 ஹெர்ட்ஸ் அது பெயரளவிலான அமைப்பு அலைவரிசைக்கு சற்று மேலே உள்ளது சமன்பாடு 1 இலிருந்து நமக்குத் தெரியும் Δ 〖P g〗 SS ΔF SSR எனவே இது 0 4 ஏனெனில் ΔF SS பிளஸ் வருகிறது எனவே அது ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 0 0097 ஆக இருக்கும் எனவே எதிர்மறை அடையாளம் என்றால் ஜெனரேட்டர் அதன் ஜெனெரேஷன்யைக் குறைக்கும் உதாரணமாக இது இயங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் அது 200 மெகாவாட்டில் இயங்குகிறது என்று சொல்லுங்கள் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 0 01 என்று சொல்கிறீர்கள் என்று நினைத்தால் யூனிட் மெகாவாட்டுக்கு 0 01 இப்படி செய்தால் யூனிட் மெகாவாட்டுக்கு 1 ஐ எடுத்துக்கொள்வது நல்லது மெகாவாட் மற்றும் இப்போது லோடு 0 01 ஆக குறைந்துள்ளது எனவே இது ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு 0 99 ஆக இருக்கும் எனவே அந்த அமைப்பு உங்கள் 10 உருவாக்கும் அல்லது இந்த மெகா பவர் யூனிட் மெகாவாட் சக்தியை குறைவாக உருவாக்கும் அதனால் அதாவது எதிர்மறை என்றால் ஜெனெரேஷன் குறையும் உதாரணமாக 10 மெகாவாட் லோடு குறைந்தால் ஸ்விட்ச் ஆஃப் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது ஜெனெரேஷன்யும் குறையும் எனவே எதிர்மறை அடையாளம் என்பது ஜெனெரேஷன் குறைவு மற்றும் பிரிக்வன்சிணிற்கான நேர்மறை அடையாளம் என்றால் நேர்மறை அடையாளம் அந்த பிரிக்வன்சி அதிகரித்து வரும் விலகல் பிளஸ் ஆகும் எனவே பிரிக்வன்சி அதிகரித்து வருகிறது எனவே அடுத்தது அது ஒன்று இப்போது அடுத்தது X A AXBuΓp க்கு சமம் இந்த நிலையை நீங்கள் இந்த ஸ்டேட் விண்வெளி பகுப்பாய்வு என்று அழைக்கிறோம் இந்த நிலையை நாம் பார்த்த அனைத்து சமன்பாடுகளும் A B Γ A என்பது நீங்கள் சொன்னது போல் நிலைமாற்ற மேட்ரிக்ஸ் B என்பது கட்டுப்பாட்டு மாற்ற மேட்ரிக்ஸ் மற்றும் Γ என்பது டிஸ்டர்பன்ஸ் மாற்றம் மேட்ரிக்ஸ் ஆகும் எனவே கட்டுப்பாடற்ற அமைப்பு தோற்றத்திற்கு நீங்கள் எப்படிப் பெற முடியும் என்பதை நான் காண்பிக்கிறேன் ஆனால் இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் பெற முடியும் ஏனென்றால் அனைத்து அளவுருக்கள் T p T t T r அனைத்து அளவுருக்களும் இறுதியில் தெரியும் அதாவது நீங்கள் யூ 0 க்கு சமம் என்றால் இந்த வார்த்தை இருக்காது ஆகையால் X A AXΓp க்கு சமம் இது சமன்பாடு என்று நான் 17 a எனக் குறித்துள்ளேன் எனவே ஸ்டெடி ஸ்டேட்யில் X என்பது X SS க்கு சமம் அதாவது அனைத்து ஸ்டேட் மாறிகளும் உங்கள் புரிதலுக்காக உங்கள் புரிதலுக்காக X x1 x2 x3 x4 என்று சொல்வதற்கு சமம் எனவே நீங்கள் இதை இப்படி செய்தால் அதாவது என்XSS அதாவது உங்கள் x1SS x2SS x3SS x4SS எனவே இது ட்ரான்ஸ்போஸ் ம் அதாவது இங்கே X X SS க்கு சமமான என்றால் அது உங்கள் x1SS x2SS x3SS x4SS இது X SS அதை நாம் X எடுத்துக்கொள்கிறோம் எனவே ஸ்டெடி ஸ்டேட்யில் X என்பது X SS க்கு சமம் ஸ்டெடி ஸ்டேட் அதாவது அனைத்து மாறிகள் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பை அடைகின்றன அதாவது நீங்கள் X ஐ X SS equal க்கு சமமாக இடுகிறீர்கள் XSSAXSSΓp மற்றும் X SS 0 க்கு சமம் ஏனென்றால் அது ஸ்டெடி ஸ்டேட்யை அடையும் போது 4 ஸ்டேட் மாறிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக அவை அனைத்தும் ஸ்டெடி ஸ்டேட்யை எட்டும்போது உதாரணமாக 1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் சில ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகளை அடைகிறது இது ஸ்டெடி ஸ்டேட்யை மதிக்கும் ஒன்றை அடையலாம் நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பை அடையும் போது இது உங்கள் நேரம் என்று சொல்லுங்கள் இது உங்கள் ஸ்டேட் மாறி சில எக்ஸ் சொல்லுங்கள் இது நேரம் இது ஒரு ஸ்டெடி ஸ்டேட்க்கு வரும்போது அதாவது கரண்ட் மதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை முந்தைய குறிப்பு 0 ஆக இருக்கும் அதாவது இவை அனைத்தும் ஸ்டெடி ஸ்டேட்யில் உள்ளன அதாவது டெரிவேடிவ் 0 உதாரணமாக AX ஒரு ஸ்டெடி ஸ்டேட்யை எட்டினால் எந்த புள்ளியையும் அதாவது அந்த இடத்தில் அது டெரிவேடிவ் 0 க்கு சமம் ஆனால் நீங்கள் எங்காவது டெரிவேடிவ் கண்டுபிடிக்க முயற்சித்தால் இங்கே எங்காவது டெரிவேடிவ் எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே அது கரண்ட் மதிப்பு மற்றும் முந்தைய கரண்ட் மதிப்பு காலம் மற்றும் ஸ்டெடி ஸ்டேட்யை மதிப்பை அடையும் போது அவை ஒன்றே எனவே டெரிவேடிவ் 0 இருக்கும் எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது ஏனெனில் இந்த வழக்கில் 4 நிலை மாறிகள் உங்களிடம் உள்ளன ஏனெனில் உங்களிடம் x 1 x 2 x 3 x 4 அனைத்து 4 மாறிகள் அனைத்து ஸ்டெடி ஸ்டேட்களும் அனைத்தும் ஸ்டெடி ஸ்டேட்யை அடைகின்றன டி முடிவிலிக்கு முனைவது போல எஸ் என்பது 0 டி முடிவிலிக்கு முனைப்பு எனவே இவை அனைத்தும் ஸ்டெடி ஸ்டேட்யை அடைகின்றன அனைத்து வழித்தோன்றல்களும் 0 ஆக மாறும் அதாவது X SS ̇ இங்கே நான் எழுதுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் X SS ̇ உண்மையில் உங்கள் x 1SS ̇ x 2SS ̇ x 3SS ̇ x 4SS மற்றும் இந்த புள்ளிகள் அனைத்தும் உண்மையில் பூஜ்ஜியமாக மாறும் 0 0 0 0 ஏனெனில் அனைத்தும் ஸ்டெடி ஸ்டேட்யை அடைகின்றன எனவே இங்கே X SS 0 க்கு சமம் இதை நீங்கள் நிரூபித்தீர்கள் அதாவது AX SSΓp 0 க்கு சமம் அதாவது AX SS Γp க்கு சமம் அதாவது X SS A 1Γp சமமாக இருக்கிறது அதனால் அதாவது நம் அமைப்புக்கான இது ஒரு ரீஹீட் வகை விசையாழியை நாம் எடுத்துள்ள போது இந்த ஏ மேட்ரிக்ஸ் 4 க்கு 4 மேட்ரிக்ஸ் என்று அழைக்கலாம் இந்த அளவுருக்கள் அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது K p என்பது 120 ஹெர்ட்ஸ் ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு சில நாம் கணக்கிட்ட R 2 40 ஹெர்ட்ஸ் மெகாவாட்டிற்கு சமம் மேலும் 60 ஹெர்ட்ஸ் T p 4 சதவீத ரெகுலேஷன் T r என்பது 10 வினாடி T t 0 30 வினாடி மற்றும் கவர்னர் நேர மாறிலி 0 08 வினாடி T t என்பது ஒரு நீராவி துரத்தல் நேர மாறிலிகள் 0 30 வினாடி மற்றும் மீண்டும் சூடாக்கும் நேர மாறிலி 10 வினாடி அனைத்து அளவுருக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே A அணி அனைத்து அளவுருக்கள் அறியப்படுகிறது எனவே நீங்கள் A தலைகீழ் எடுக்க முடியும் இந்த தீர்வுக்கு A தலைகீழ் இருக்க வேண்டும் ஆனால் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எதை எடுத்துக் கொண்டாலும் A தலைகீழ் உள்ளது அதாவது A தலைகீழ் என்றால் அது 4 x 4 மேட்ரிக்ஸாக இருக்கும் A தலைகீழ் மற்றும் பெருக்கல் Γ மற்றும் இடையூறு termP L என்ற ஒற்றைச் சொல் மட்டுமே எனவே இந்த x 1SS x 2SS x 3SS x 4SS ஆகியவற்றிலிருந்து நீங்கள் பெறுவது ஒரு நிரல் திசையன் இது நீங்கள் பெருக்கினால் அது நிரல் திசையனாக மாறும் எனவே நீங்கள் அனைத்தையும் பெறுவீர்கள் எனவே இந்த அளவுருக்கள் அனைத்தும் மேட்லாபில் எழுதினால் நீங்கள் சரிபார்க்கலாம் நாம் எப்படி செய்தாலும் நீங்கள் ஒரே மாதிரியான முடிவைக் காண்பீர்கள் எனவே ஸ்டெடி ஸ்டேட்யை அறிய இது ஒரு வழி இங்கே அது 4 முதல் 4 என்று வைத்துக்கொள்வோம் அதனால்தான் காகிதத்தில் நாம் அதைச் செய்ய முடியும் இந்த மேட்ரிக்ஸ் 50 க்கு 50 அல்லது 60 க்கு 60 என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் A தலைகீழ் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் அந்த விஷயத்தில் நீங்கள் காகிதத்தில் கணிதத்தை செய்ய மாட்டீர்கள் நீங்கள் ஒரு கடினமான வேலையைச் செய்ய வேண்டியிருப்பதால் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகளைக் கண்டறிவது மிகவும் கடினம் ஆனால் A தலைகீழ் உள்ளது மற்றும் இதனுடன் நீங்கள் A தலைகீழாக ஒரு மேட்ரிக்ஸை எழுதி இவை அனைத்தையும் பெருக்கினால் நீங்கள் அனைத்து ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகளையும் பெறுவீர்கள் எனவே அதனால்தான் MATLAB ள் இதை சரிபார்க்க முடியும் இந்த அளவுருக்கள் இந்த அளவுருக்களை எடுத்துக்கொள்கின்றன ஏனெனில் ஸ்டெடி ஸ்டேட்யில் உண்மையில் இந்த T p அனைத்து நேர மாறிலி T p Tp Tr Tt Tg Kr உண்மையில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது இந்த எல்லா நேர மாறிலிகளும் நிலையற்ற இயக்கத்தில் செயல்திறனின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எனவே இந்த எல்லா நேர மாறிலிகளிலும் இடைக்காலத்தின் போது இந்த அளவுருக்கள் அனைத்தும் விளைவை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு ஸ்டெடி ஸ்டேட்யை மட்டுமே அடைகிறது எனவே நிலையற்ற நேர மாறிலி இந்த விஷயத்தை பாதிக்காது அது அப்படி அதாவது நீங்கள் Tp Tr Tt Tg Kr எந்த மதிப்பை எடுத்துக் கொண்டாலும் அது உங்களுக்கு கிடைத்த அதே ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பைக் கொடுக்கும் ஆனால் உங்கள் K p மற்றும் R மாறினால் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு K p மற்றும் R ஐ பொறுத்த செயல்பாடாகும் எனவே அதனால்தான் K p R மாறினால் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு மாறும் ஆனால் நீங்கள் அந்த S ஆபரேட்டருடன் தொடர்புடைய மற்ற அனைத்து அளவுருக்களையும் எடுத்துக் கொண்டால் அவை நிலையற்ற நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் ஸ்டெடி ஸ்டேட்யில் இல்லை எனவே இது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இதுதான் நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு என்று அழைக்கிறீர்கள் மேலும் சமன்பாடு 2 இல் இருந்து மீண்டும் FSS PLD1R எழுத இது பிரிக்வன்சி விளைவு பண்பு D1R எனவே B என்பது பொதுவாக B க்கு சமமாக இருக்கும் அது பீட்டாவை விட குறைவாக இருக்க முடியாது இது அடிக்கடி சில நேரங்களில் நாம் அதை ஒரு பிரிக்வன்சி சார்பு அமைப்பு என்று அழைக்கிறோம் ஆக இருக்க முடியாது நீங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அமைப்பை எடுக்கும்போது குறைவாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டவை ஆனால் நாம் ஏன் குறைவாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இந்த குறிப்பிட்ட தலைப்பில் எவ்வாறு என்பதை பார்ப்போம் B இருக்க வேண்டிய அனைத்தையும் விளக்கிய பிறகு நான் உங்களிடம் கேட்பேன் பெரியது பிரச்சனை இல்லை ஆனால் குறைவாக இருக்க முடியாது எனவே இது உண்மையில் உங்கள் பிரிக்வன்சி விளைவு பண்புD1R and இது உங்கள் β எனவே PL FSS ஆக இருக்கும் எனவே ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு இந்த மதிப்பைப் பொறுத்தது D மற்றும் 1 R லோடு ஐ பிரிக்வன்சி மாற்றங்கள இருந்தால் மற்றும் கவர்னரின் வேக கட்டுப்பாடு அளவுரு R ஒரு முக்கியப் பங்கு வகிக்கிறது எனவே இது இலக்கிய தரநிலை அளவுருக்களிலிருந்து நான் எடுத்த அளவுருக்கள் இவை நிலையான அளவுருக்கள் எனவே கட்டுப்பாடற்ற பயன்முறையில் சில விளைவுகள் ரீஹீட் அல்லாத மாதிரி பின்னர் பார்ப்போம் இப்போது நீங்கள் A மேட்ரிக்ஸ் 3 க்கு 3 என்று அழைக்கிறீர்கள் மேலும் மாட்லாப் சிமுலிங்கில் நீங்கள் இந்த பிரிக்வன்சி விளைவுகள் மற்றும் ஜெனெரேஷன் விளைவுகள் பெறுவீர்கள்